We were discussing about the continuity equation last time and let us work out a problem from your textbook to go ahead So we have a nozzle like this முந்தைய வகுப்பில் நாம் கண்டினூட்டி இக்வேசன் பற்றி பார்த்துக் கொண்டிருந்தோம் இனி அது தொடர்பான கணக்கினை உங்களது பாடப்புத்தகத்திலிருந்து தீர்த்து மேற்கொண்டு செல்லலாம் இங்கு ஒரு நாசில் இவ்வாறாக அமைந்துள்ளது And it is carrying a fluid with density equal to constant and some other input data are given for the problem The area of the cross section of the nozzle it varies with the area of the cross section of the inlet by What we are asked to find out that what is the acceleration as a function of x அதன் வழியாக பாயும் பாய்மாபொருள் அடர்த்தி மதிப்பு மாறாமல் அமைந்துள்ளது மேலும் நமக்கு தேவையான வேறு சில விபரங்கள் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளன நாசிலின் கிராஸ் செக்சநல் ஏரியா இன்லேட் முதல் எவ்வாறு மாற்றமடைகிறது என்பதனை இவ்வாறு கொடுத்துள்ளனர் நாம் இதில் கண்டறிய வேண்டியது எவ்வாறு அசிலரேஷன் மதிப்பு x பொறுத்து மாறுபடுகிறது என்பதைத்தான் One important assumption is density equal to constant The other assumption that may not be stated explicitly in the problem but we will assume to go ahead is that it is an inviscid flow So when we assume it as an inviscid flow that means we are not bothering about the variation of velocity along the transverse direction we are assuming that at each section the velocity is uniform முதலாவதாக முக்கியமான நாம் எடுத்துக்கொள்ளும் அனுமானம் பாய்மபொருளின் அடர்த்தி மதிப்பு மாறாது என்பது மற்றொன்று கணக்கில் நேரடியாக கொடுக்கப் படவில்லை என்றாலும் நாம் இன்விஸிட் ப்லொ என்று அனுமானம் செய்துகொண்டு கணக்கினை தொடரலாம் இவ்வாறு எடுத்துக்கொள்வதன் மூலம் நாசிலின் குறுக்கு வாக்கு திசையில் நிகழும் வேக மாற்றத்தை பற்றி நாம் யோசிக்க தேவையில்லை ஏனெனில் அத்திசையில் பாய்மபொருள் வேகம் சீரான வேக மதிப்புடன் இருப்பதாகவே எடுத்துக்கொள்கிறோம் So only flow is through the inlet and through the surface at x So from the continuity equation density equal to constant இங்கு பாய்மபொருள் ஓட்டம் இந்த இன்லெட் வழியாகவும் x அச்சு திசையில் நிகழ்கிறது இதனை நமது கண்டினூட்டி இக்வேசன் மூலம் பாய்மபொருள் அடர்த்தி மதிப்பு மாறாது எனும்பொழுது என்று எழுதலாம் There is no acceleration along other any other direction because it is just a one dimensional flow So here you can see an example where you have both the temporal component as well as the spatially varying component of the acceleration So given this acceleration it is also possible to find out that how much time a fluid particle will take to traverse say from one end of the nozzle to the other or given in fact the velocity components or just here one component of velocity you may work out that what should be the time necessary for a fluid particle which is injected here to move along the centreline from one end to the other இதில் வேறு எந்த திசையிலும் அசிலரேஷன் அமையப்பெறவில்லை ஏனெனில் இது ஒரு ஒன் டைமண்ட்சனல் ப்லொ என்பதனால் தான் இங்கே இந்த எடுத்துக்காட்டில் டெம்போரல் காம்போனன்டு மற்றும் பேசியல் காம்போனன்டு இரண்டும் அமைந்திருக்கின்றன எனவே இந்த அசிலரேஷன் மதிப்பினைக் கொண்டு நம்மால் ஒரு பாய்மபொருள் துகள் எவ்வளவு நேரத்தில் நாசிலின் ஒரு பக்கத்தில் இருந்து மற்றொரு பக்கத்திற்கு நகரும் என்பதை அறிய முடியும் மேலும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலோஸிட்டி காம்போனன்டு மூலமாகவும் ஒரு பாய்மபொருள் துகளுக்கு இந்த மையக் கோட்டின் வழியாக ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்திற்கு செல்ல எடுத்துக்கொள்ளும் நேரத்தை கணக்கிட முடியும் So it is just like tracing the path line and finding it out when along that path it moves and comes to the end of the channel So that is a straightforward extension of this one ok So we will move on to our next concept and that concept is related to the angular deformation of the fluid elements So till now we have discussed about the linear deformation of the fluid elements And from the linear deformation of the fluid elements we found out that we got as a consequence a very important equation known as the continuity equation இது ஒரு பாய்மபொருள் துகளின் பாத் லைனை பின் தொடர்ந்தால் எப்பொழுது இந்தப் பாதையில் இந்த இருபுறங்களை கடந்து செல்கிறது என்பதை கண்டறிவது போன்றது இவ்வாறு நேரடியாக கண்டறிவதையே நாம் இங்கு செய்துள்ளோம் இனி நான் பார்க்க இருக்கின்ற அடுத்த கருத்திற்கு செல்லலாம் இது பாய்மபொருள் துகளின் கோண உருக்குலைவு பற்றியது இதுவரை நாம் பாய்மபொருள் துகளின் லீனியர் டிபர்மேசன் பற்றி விவாதித்து இருக்கிறோம் எனவே இந்த லீனியர் டிபர்மேசன் என்பதன் விளைவாக நாம் ஒரு முக்கியமான சமன்பாடான கண்டினூட்டி இக்வேசன் என்பது கிடைத்தது For the angular deformation we will try to first sketch that how a fluid element when deformed angularly will look and then try to quantify it in terms of the velocity components Let us say that we start with a rectangular fluid element like this When we are think about angular deformation the deformation is in terms of change of an angle and that angle change may take place in a plane So although the general fluid element is a 3 dimensional element but you can always take a 2 dimensional element and consider the deformation in the plane because no matter how complicated deformation is it may be resolved in different planes So let us say that this is one such plane in which the deformation is taking place இப்பொழுது உள்ள அங்குலர் டிபர்மேசன் பொருத்தவரைஅங்குலர் டிபர்மேசன் நிகழ்ந்த ஒரு பாய்மபொருள் துகள் எவ்வாறு இருக்கும் என்பதை முதலில் வரைந்து கொள்ளலாம் பின்னர் வேலோஸிட்டி காம்போனன்டு கொண்டு அவற்றை விவரிக்கலாம் அதற்காக நாம் இவ்வாறாக செவ்வக வடிவில் அமைந்த பாய்மபொருள் துகள் ஒன்றை எடுத்துக் கொள்ளலாம் நாம் அங்குலர் டிபர்மேசன் என்று சொல்லும் பொழுது ஒரு ப்ளேனில் பாய்மபொருள் துகளில் கோணத்தில் நிகழும் உருகுலைவை கணக்கிடுகிறோம் பாய்மபொருள் துகள் இயல்பில் 3 டைமென்ஷநல் அமைப்பில் தான் இருக்கும் என்றாலும் அதனை நீங்கள் 2 டைமென்ஷநல் என்று எடுத்துக்கொண்டு ஒரு ப்ளேனில் அதனது உருகுலைவை கணக்கிடலாம் இவ்வாறு கணக்கிடுவதால் எத்தனை சிக்கலான உருகுலைவையும் நம்மால் வெவ்வேறு ப்ளேன்களின் உதவிகொண்டு கணக்கிட முடியும் எனவே இப்பொழுது நாம் காணும் இந்த ப்ளேனில் உருக்குலைவு நிகழ்வதாக எடுத்துக் கொள்வோம் This is an x y plane So for example if there is a rotation with respect to the z axis then that occurs in this plane So it does not mean that if we are focusing our attention on a plane we are actually restricted to 2D we are actually restricted to one component of the deformation and other components will be very similar ஒரு உதாரணமாக இந்த ப்ளேனில் சுழற்சி ஏற்பட வேண்டுமெனில் அது z அச்சு திசையை மையமாக கொண்டு நிகழவேண்டும் எனவே நாம் ஒரு ப்ளேன் என்று எடுத்துக் கொண்டால் அது 2 டைமென்ஷநல் என்று அர்த்தமாகி விடாது அதன் அர்த்தம் நாம் 2 டைமென்ஷநல் ப்ளேனில் நிகழும் உருக்குலைவு பற்றி பார்க்க முயற்சிக்கிறோம் இதைப்போன்றே மற்ற ப்ளேன்களிலுல் நிகழும் என்பதை புரிந்துகொள்ள வேண்டும் இந்த பாய்மபொருள் துகள் பெயராக ABCD என்று எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இவற்றின் அளவுகளாக xy அச்சு திசைகளில் Δ x மற்றும் Δ y என்று அமைந்துள்ளதாக முறையே எடுத்துக் கொள்வோம் Now let us stretch our imagination and assume that this fluid element has got deformed with time When it has got deformed it is possible that it has got deformed in two ways one is its volume might have got changed which is like extension of the linear deformation but it is shape might have also got distorted which is more common if it is under shear So if it is shape is distorted let us say that maybe it has come to this shape This may not be a very regular shape This is just a schematic இப்பொழுது நமது கற்பனையில் நமது பாய்மபொருள் துகள் இவ்வாறாக நேரம் பொறுத்து உருகுலைவு அடைந்துள்ளது என்று எடுத்துக்கொள்வோம் இவ்வாறு நிகழும் உருகுலைவு இரண்டு வழிகளில் நடக்கலாம் முதலாவதாக இதன் நீள அளவுகளில் ஏற்படும் மாற்றம் காரணமாக கன அளவில் உருகுலைவு ஏற்படலாம் மேலும் இதனது வடிவத்தில் உருகுலைவு ஏற்படுவது இதன் மீது ஒரு சியர் போர்ஸ் செயல்படும் பொழுது பொதுவாக உருகுலைவு நிகழும் இப்பொழுது அதன் உருகுலைவு இங்குள்ளவாறு நிகழ்ந்துள்ளது பொதுவாக இந்த வடிவத்தில் உருகுலைவு அடையாது உங்களின் புரிதலுக்காகவே இவ்வாறு வரைந்துள்ளேன் So now if you see that what are the important parameters that are characterizing this deformation

So we take a small time interval இவ்வாறு நிகழும் உருகுலைவை எந்த முக்கியமான பேராமீட்டர் கொண்டு கணக்கிட முடியும் இங்கு இரண்டு கோடுகளை x மற்றும் y அச்சு திசைகளில் வரைந்தால்முதலில் நாம் உணர்ந்து கொள்வதுஇங்குள்ள இந்த கோண மதிப்பை தான் இதனை Δα என்று குறிப்பிடலாம் இங்கு நேரம் இடைவெளியை Δ t என்றும் இந்த இடைவெளியிலேயே பாய்மபொருள் துகளில் உருகுலைவு நடைபெறுகிறது மேலும் இந்த கால இடைவெளி மிகச் சிறிதாக இருக்க வேண்டும் இதன் மதிப்பு பெரிதாக அமையும் எனில் பாய்மபொருள் துகளில் தொடர்ந்து நடக்கும் உருகுலைவை நம்மால் கணக்கிட முடியாது இதனாலேயே கால இடைவெளியை மிகச் சிறிதாக எடுத்துக் கொண்டுள்ளோம் இந்த கால இடைவெளிக்குள் நமது துகள் A B நீளம் x அச்சு திசையில் அமைந்திருந்தவை இப்பொழுது x அச்சு பொருத்து Δα என்ற கோண அளவில் அமைந்துள்ளன Similarly let us say that this angle is Our objective will be to quantify the time rate of change of these angles say alpha or beta in terms of the velocity components here u and v because it is in the x y plane To do that we may make some simple geometrical construction it is not actually a construction but just to figure out what is happening so if you think of a right angle triangle like this maybe A' B' E' So let us try to figure out what is B' E' that is the next objective To do that we first understand or we first try to figure out that what is the vertical displacement of the point A இதேபோல இங்கு இதனது கோண மதிப்பை என்று எடுத்துக்கொள்ளலாம் நமது நோக்கம் நேரத்தைப் பொருத்து இந்த கோண அளவுகலான ஆல்பா மற்றும் பீட்டா எவ்வாறு வேலோஸிட்டி காம்போனன்டுகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை கண்டறிவதே ஆகும் இவைகள் இங்கு x y ப்ளேனில் அமைந்துள்ளதனால் இவற்றை u மற்றும் v என்று குறிக்கப்படும் அவ்வாறு மேற்கொள்ள இதன் வடிவங்களில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்று ஆராயலாம் அதற்காக இங்கு அமைந்துள்ள A' B' E' என்ற அமைந்துள்ள செங்கோணமுக்கோணத்திணை பார்க்கலாம் இந்த முக்கோணம் முக்கியமானது ஏனெனில்உங்களுக்கு B' E' இவற்றின் மதிப்பு தெரிந்திருந்தால் இதன் மூலமாக Δ அல்லது tanΔ கொண்டு A' E' என்பதைக் கொண்டு விவரிக்க முடியும் அடுத்ததாக இங்குள்ள B' E' மதிப்பினை கண்டறிய முயலலாம் இது நமது அடுத்த நோக்கம் இதனைக் கண்டறிய முதலில் இங்கு அமைந்துள்ள A என்ற புள்ளியின் செங்குத்து உயர மாற்றத்தை முதலில் கணக்கிட வேண்டும் Our consideration is the vertical component of the displacement So first we find out what is the vertical component of the displacement at A also we find out what is the vertical component of the displacement at B The net difference between these two is this length B' E' that we are talking about Let us say that the velocity at the point A is given by the two components u and v u v are the components of the velocity vector எனவே நாம் செங்குத்து உயரநகர்வு மதிப்பினை மட்டுமே கவனத்தில் எடுத்துக் கொள்கிறோம் அதற்காக புள்ளி A என்பதன் செங்குத்து உயர நகர்வினையும் புள்ளி B என்பதன் நகர்வினையும் கண்டறிந்து இவை இரண்டின் வித்தியாச மதிப்பே B'E' என்பதன் நீளத்தை நமக்கு பெற்றுத்தரும் எனவே இதன் நகர்வு மதிப்பு என்னவாக இருக்கும் புள்ளி A என்பதில் அமைந்துள்ள வேலோஸிட்டி 2 காம்போனென்டுகளாக u மற்றும் v என்பவைகளாக கொடுக்கப்பட்டிருக்கும் எனவே நேர இடைவெளி Δt எனும் பொழுது அதன் செங்குத்து உயர நகர்வு vΔ t என்பதாக இருக்கும் Next we try to find out that what is the corresponding vertical displacement for the point B So v at A is v v at B is இப்பொழுது B புள்ளியை பொருத்து ஏற்படும் நகர்வினை பற்றி ஆராயலாம் புள்ளி A வில் வேகம் v என்றும் B புள்ளியில் So when you are taking the limit as Δ t 0 this higher order terms are tending to 0

In the numerator you are left with only this term other terms are vanishing is small in comparison to this dominant term இப்பொழுது இதற்கு லிமிட் Δ t 0 என்று எடுக்கும்பொழுதுஇதன் மேல் நிலை தொடர்கள் அனைத்தும் பூஜ்ஜிய மதிப்பை நோக்கியே அமையும் எனவே இந்த தொடரில் மிஞ்சுவது இந்த டினாமினேட்டராக அமைந்துள்ள Δx என்பதேயாகும் அதேபோல நியூமரேட்டர் பொறுத்தவரை இங்குள்ள இந்த தொடர்கள் மட்டுமே மீதம் இருக்கும் சிறிய மதிப்பில் அமைந்த மற்ற தொடர்கள் அனைத்தும் நீக்கம் பெற்றுவிடும் It will be the partial derivative of u with respect to y So whatever geometrical consideration you had on this side if you have it on the other side it will exactly lead you to the same thing So we have got a quantification of the rate of change of these angles and these are like rates of deformation எனவே u என்பதற்கு பார்சியல் டெரிவேட்டிவ்வாக y பொருத்து அமையும் இவ்வாறு நீங்கள் வடிவியல் ரீதியில் என்னென்ன கருத்துக்களை இந்தப் புள்ளியில் வைத்து பார்த்தீர்களோ அவை அனைத்தும் இந்தப் புள்ளியை வைத்து கணக்கிட்டாலும் இதே மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் எனவே நேரத்தைப் பொறுத்து இதன் கோண அளவுகளில் ஏற்படும் மாற்ற மதிப்பை கண்டறிவதற்கு ஒரு சமன்பாடு ஒன்றை உருவாக்கி விட்டோம் இவை உருக்குலைவு நிகழ் வேகத்திற்கு ஈடானது Now this rate of deformation we have to quantify in terms of certain parameters So when we quantify the rate of deformation we have to keep certain thing in mind that we have to give a definition to what is rate of deformation These are just changes in angles now how we translate that into a more formal definition So to have a more formal definition we may say that we are defining the rate of strain or the rate of deformation in the following way rate of strain or angular deformation There is a very important quantification of the distortion in the angle What is that if you consider two line elements say AB and AD they were originally at an angle 900 with each other Now these line elements are no more at an angle 900 with each other இனி இந்த உருக்குலைவு நிகழ் வேகத்தினை குறிப்பிட்ட பேராமீட்டர் கொண்டு அளவிட வேண்டும் அவ்வாறு நாம் செய்யும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது இந்த ரேட் ஆப் டிபர்மேசன் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தாக வேண்டும் இவை கோண அளவுகளில் ஏற்படும் மாற்றம் தான் என்றாலும் இவற்றை எவ்வாறு முறையாக விவரிப்பது அவ்வாறு முறையாக விவரிக்க ரேட் ஆப் ஸ்ரெயின் அல்லது ரேட் ஆப் டிபர்மேசன் என்பதை பின்வருமாறு விவரிக்கலாம் இங்கு நடந்துள்ள உருகுலைவை பற்றி அறிந்து கொள்வதற்கு இங்கு கோண அளவுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மிக முக்கியமானதாகிறது இங்கு உள்ள இந்த AB மற்றும் AD என்ற இரு எலிமெண்ட்களை எடுத்துப் பார்த்தால் இவை இரண்டிற்கும் இடையேயான கோணம் தொடக்கத்தில் 900 என்று இருந்தது They are now at an angle So this difference between 900 and this one gives an indication of the angular deformation because if there was no angular deformation this angle would have remained as 900 We are trying to identify what is the change in angle between two line elements in the fluid which were originally perpendicular to each other So these are representatives of two line elements which were originally perpendicular to each other but with deformation they are no more perpendicular to each other So what we are interested to find out that what is the rate of change of angle between two line elements in the fluid which were originally perpendicular to each other So if we want to quantify that we now know that we can quantify that in terms of Δα and Δβ and the rate in terms of இப்பொழுது இவற்றுக்கு இடையே அமைந்துள்ள கோண அளவு என்றாகி உள்ளது எனவே முன்னர் இருந்த 900 என்பதற்கும் இப்பொழுது அமைந்துள்ள கோண அளவிற்கும் ஏற்பட்டுள்ள வித்தியாசமே அங்குலர் டிபர்மேசன் நிகழ்ந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது அவ்வாறு இவற்றிற்கு இடையே அங்குலர் டிபர்மேசன் நிகழவில்லை எனில் இவற்றிற்கு இடையேயான கோண அளவு 900 என்பதிலேயே இருந்திருக்க வேண்டும் எனவே நாம் செங்குத்தாக அமைந்த இரண்டு எலிமெண்ட்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள கோணஅளவு மாற்றத்தை கண்டறிய விரும்புகிறோம் எனவே இப்பொழுது இங்கு டிபர்மேசன் நிகழ்ந்து உள்ளதால் இவை இனி ஒன்றுக்கொன்று செங்குத்து அமைப்பில் இல்லை எனவே நாம் நேரத்தைப் பொறுத்து இவைகளுக்கு இடையே ஏற்பட்ட கோண அளவு நிகழ்வேகத்தினை கண்டறிய ஆர்வம் கொண்டிருக்கிறோம் எனவே அவற்றின் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கும் அளவுகளாக Δα மற்றும் Δβ என்றும் நிகழ்வேக மாற்றத்தினை என்பதைக் கொண்டும் குறிக்கிறோம் So The indices are the coordinate directions along which your original line elements were oriented And now because of deformation those line elements are not oriented anymore along those directions எனவே இவை எந்த அச்சு திசையில் நாம் எடுத்துக்கொண்ட எலிமெண்ட் அமைந்துள்ளது என்பதை குறிக்கிறது நிகழ்ந்த டிபர்மேசன் காரணமாக ஏற்கனவே அமைந்திருந்த நமது எலிமெண்ட் முன்பிருந்த அதே அச்சு திசையில் அமையப் பெறவில்லை So if you write it in the form of a matrix where you can see there are two indices each index varies from 1 2 3 that means you can write a 3 by 3 matrix using these components Again out of that you will have six independent components because of the symmetry நீங்கள் இதை ஒரு மேட்ரிக்ஸ் அமைப்பில் எழுதினால் இங்கு பார்ப்பது போல உள்ள இந்த இரண்டு குறியீடுகள் 123 என்ற வரை மாற்றமடையும் எனவே இதன் மூலம் 3x3 அளவில் ஒரு மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும் மேலும் அவைகளில் ஆறு இண்டிபெண்டன்ட் காம்போனென்ட் இவற்றின் சிமெட்ரி காரணமாக அமைந்திருக்கும் So this is written in a this may be written in a matrix form that is the components of this not only that what is the other thing that you get from this See this is also a second order tensor because it may be shown that it maps a vector onto a vector and not only that it requires two indices for it is specification in the Cartesian notation எனவே இங்குள்ள இந்தத் தொடர்களை மேட்ரிக்ஸ் அமைப்பில் எழுத முடியும் மேலும் இதிலிருந்து கிடைக்கும் மற்றொரு தகவல் என்னவெனில்இது ஒரு இரண்டாம் நிலை டென்சார் மேலும் கார்டீசன் நோட்டேசனில் இவற்றை குறிக்க இரண்டு குறியீடுகள் தேவைப்படுகின்றன என்பது மட்டுமல்லாமல் ஒரு வெக்டரினை கொண்டு மற்றொரு வெக்டரை தொடர்வதால் டென்சார் என்று இவைகளை நிரூபித்துக்காட்ட முடியும் So we have seen the rate of angular deformation But one important thing is we have seen examples earlier that there are cases when the fluid element is not having angular deformation as such like this but it may be rotating like a rigid body So if the fluid element is rotating like a rigid body without any angular deformation then there also will be a change in some angle that will not be an angular deformation but the change in angle because of rigid body rotation எனவே நாம் இதுவரை ரேட் ஆப் அங்குலர் டிபர்மேசன் பற்றி பார்த்திருக்கிறோம் மற்றொரு முக்கியமான விஷயம் முந்தைய எடுத்துக்காட்டுகளில் பாய்மபொருள் துகளுக்கு அங்குலர் டிபர்மேசன் இங்கு உள்ளதைப் போல நிகழ்ந்து இருக்கவில்லை ஆனால் அவை ஒரு திடப்பொருள் போல சுழன்று கொண்டிருக்கலாம் அவ்வாறு திடப்பொருள் சுழன்று கொண்டிருப்பதால் அப்பொழுதும் கோண அளவில் மாற்றம் ஏற்படும் ஆனால் அங்குலர் டிபர்மேசன் ஏற்பட்டுவிடாது அவ்வாறு கோண அளவு மாற்றம் ஏற்பட அவற்றின் சுழற்சி மட்டுமே காரணம் ஆகும் எனவே இவ்வாறு ஒரு கண்ணோட்டத்திலும் அங்குலர் டிபர்மேசன் என்பதை பார்க்கலாம் So that is also an aspect of angular deformation And in place of deformation we can just call it rotation because it is not actually a deformation It is the change in some angle because of a rigid body type of motion So we will now see that what is the way in which we may parameterize or we may describe the angular velocity of a fluid element And that angular velocity definition should be such that whenever there is a rigid body motion the angular velocity will only be there but the rate of deformation will be 0 அதேபோல டிபர்மேசன் என்பதையே சுழற்சி என்பதாகவும் எடுத்துக் கொள்ளலாம் ஏனெனில் அதில் நிகழும் டிபர்மேசன் உண்மையில் அவ்வாறு இருப்பதில்லை டிபர்மேசன் நிகழ காரணமும் திடப்பொருள் சுழற்சி காரணமாக ஏற்படும் கோண அளவு மாற்றம் எனவே பாய்மபொருள் துகளின் அங்குலர் வேலோஸிட்டி என்றால் என்ன என்பது பற்றி ஒரு விளக்கம் ஒன்றினை பார்க்கலாம் அவ்வாறு கொடுக்கப்படும் விளக்கத்தில் ஒரு திடப்பொருள் சுழற்சியில் அங்குலர் வேலோஸிட்டி அமையப் பெற்றிருந்தாலும் அதனது ரேட் ஆப் டிபர்மேசன் மதிப்பு பூஜ்ஜியம் ஆகவே அமைந்திருக்கும் So keeping that generality in mind we have to define the angular velocity These are all definitions We know that what we want to qualitatively represent and we are now trying to put into some mathematical definitions to quantify those physical features That is what is the exercise we are undergoing at the moment So the next objective therefore is finding the angular velocity of the fluid element எனவே இவ்வாறு ஒரு பொதுப்படையான அமைப்பு பற்றிய விளக்கம் அமைய வேண்டும் என்பதை மனதில் கொண்டு நாம் அங்குலர் வேலோஸிட்டி என்பதனை விவரிக்க வேண்டும் எனவே இங்கு உள்ளவை அனைத்தும் விளக்கங்கள் என்றே எடுத்துக்கொள்ளலாம் எனவே நாம் இயல்பில் நடக்கும் நிகழ்வை விவரிக்க வேண்டுகிறோம் அதனை எவ்வாறு கணித அடிப்படையில் விவரிப்பது என்பதை அறிய வேண்டும் அதைத்தான் இப்பொழுது பயிற்சியாக மேற்கொண்டிருக்கிறோம் இனி அடுத்ததாக நமது நோக்கம் பாய்மபொருள் துகளின் அங்குலர் வேலோஸிட்டி மதிப்பை கண்டறிவது ஆகும்